எனவே இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் ஒன்றிற்கான லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் எண் 14 மற்றும் மீண்டுமாக நாம் டிஃபரண்சியபிலிடி ஃபங்க்ஷன் ஆஃப் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறியபில்கள் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் மற்றும் இங்கு இன்று நாம் சில ப்ராபிளங்களையும் பார்க்கலாம் எனவே நாம் முந்தைய லெட்சரில் கவனித்தது என்னவென்றால் டிஃபரண்ட்சியபிலிட்டி ஒத்த மற்றொரு வரையறை இங்கு நாம் டெல்டாவை z பொருத்து a delta x b delta y epsilon delta x epsilon delta 2 y என்று வெளிப்படுத்துவதற்கு பதிலாக இதன் லிமிட்டை கண்டறிய இயலும் மற்றும் இந்த லிமிட் பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருந்தால் பின்பு கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது டிஃபரண்ட்சியபில் மற்றும் நாம் கவனித்தது என்னவென்றால் இந்த லிமிட் வரையறை ஆனது மிகவும் உபயோகமாக உள்ளது இது பலவகையான சார்புக்கு டிஃபரன்ஸ்சியபிலிடி தீர்வு காண உபயோகமாக உள்ளது நாம் கவனித்த மற்றொன்று என்னவென்றால் தேவையான நிபந்தனைகளும் இங்கு முக்கியம் ஏனெனில் நாம் இத்தகைய தேவையான நிபந்தனைகளை முதலில் சோதனை செய்ய வேண்டும் பின்பு அதனை கவனிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட சார்பானது கன்டினுயஸ் இல்லையெனில் அல்லது பார்சியல் டெரிவேட்டிவ்கள் partial derivative கிடைக்கவில்லை எனில் அல்லது ஒரு பார்சியல் டெரிவேட்டிவ் கிடைக்கவில்லை எனில் இந்த நிலையின் பொழுது நாம் உடனடியாக இந்த கொடுக்கப்பட்ட ஃபங்ஷன் டிஃபரன்சியபில் இல்லை என்று முடிவாக கூற இயலும் ஏனெனில் இவையே டிஃபரன்ஸ்சியபிலிடிகான தேவையான நிபந்தனைகள் ஆகும் மற்றும் நாம் மற்றொன்றையும் கவனித்து உள்ளோம் போதுமான நிபந்தனைகளின் முக்கியத்துவம் ஏனெனில் நம்மால் பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டினூட்டி மற்றும் பின்பு நம்மால் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்றும் டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான வரையறையை உபயோகப்படுத்தி முன்னர் கொடுக்கப்பட்டுள்ளதை போல நம்மால் கூற இயலும் எனவே நாம் இங்கு டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான ஒரு ப்ராப்ளத்தை 00 எனும் புள்ளியில் விவாதிக்கலாம் இங்கு சார்பானது f xy xy cube x square y square ஆகும் எனவே பூஜ்ஜியத்தின் போது அதன் மதிப்பு ஜீரோ முதலில் நாம் தேவையான நிபந்தனைகளை சோதனை செய்ய வேண்டும் மற்றும் அடிப்படையில் எல்லா பிராப்லத்திற்கும் இதனை செய்யவேண்டும் இவையே தேவையானதாகும் இந்த நிபந்தனைகளை கொடுக்கப்பட்ட சார்பானது திருப்தி படுத்தவேண்டும் பின்னரே நாம் டிஃபரண்ட்சியபிலிடியை பார்க்க முடியும் நாம் ஃபங்ஷனுக்கு f x y க்கு x y 0 எனும் போது டிஃபரன்சியபிலிடியை சோதனை செய்வோம் இந்த நிலையின் பொழுது அதிகமாக எதுவும் செய்யாமல் நாம் இதனை போலார் கோ ஆர்டினேட் க்கு மாற்றினால் r square term தொகுதியிலும் பகுதியில் 4 டெர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும் fxyxy3x2y2xy≠00 0xy00 fxy 0fx000fy000⁡ மற்றும் இது r square cos மற்றும் sin பகுதியில் உள்ளது இரண்டின் லிமிட் மதிப்பு பூஜ்யம் ஆகும் இவை இரண்டும் f x y x y 0 எனும் போது 0 அகும் பார்சியல் டெரிவேட்டிவ் partial derivative f x 0 எனும் போது 0 க்கு சமமாகிறது நம்மால் இந்த லிமிட் delta x 0 0 f 0 delta x yக்கு மாறாமல் உள்ளது என்பதை காண இயலும் எனவே இவை இரண்டும் டெல்டா x ஆல் வகுக்கப்படுகிறது இங்கு பூஜ்யம் உள்ளது பெருக்குத் தொகை 0 ஆகும் இங்கு fx பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகும் இதேபோன்று இதன் fy மதிப்பு பூஜ்யம் ஆகிறது எனவே பார்சியல் டெரிவேட்டிவ்கள் எக்ஸிஸ்டன்ஸ் மற்றும் 00 எனும் புள்ளியில் சார்பானது கண்டினுயஸ்சாக இருக்கவேண்டும் தற்பொழுது போதுமான நிபந்தனைகள் நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்கான சோதனை செய்ய வேண்டி உள்ளது நாம் இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் fx அனைத்துப்புள்ளிகளிலும் 00 நெய்பர்ஹுட்டில் பெற வேண்டும் எனவே பார்சியல் டெரிவேடிவ் at xy என்பது 0க்கு சமமாக இருக்காது மேலும் x பொருத்த இந்த சார்பில் டிஃபரண்ட்சியேட் செய்ய வேண்டும் இங்கு y மாறிலி ஆகும் நாம் இதைப் x பொருத்த டிஃபரண்ட்சியேட் செய்தால் y அப்படியே வைத்துக்கொண்டு y என்பதை மாறிலியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இவை பார்சியல் டெரிவேட்டிவ்களாகும் எனவே இது square இங்கு x square y square க்கு சமமானது ஆகிறது x பொருத்த y cube பின்பு minus x y cube என்பது கிடைக்கும் மற்றும் பார்சியல் டெரிவேடிவ் x பொறுத்து 2x ஆகும் x square y cube 2 x square y cube உள்ளது மற்றும் minus x square y cube இந்த y பவர் power 5 மற்றும் x square y square whole square கிடைக்கும் இது 0 அல்லத புள்ளியில் நமக்கு x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் அல்லது y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டறியும் பொழுது ஒரு வேறியபில் பொறுத்து மற்றும் மற்ற வேறியபில்களை மாறிலியாக கொண்டு நேரடியாக கணக்கிட இயலும் fxxy x2y3y5x2y22xy≠00 0xy00 மற்றும் 00 எனும் புள்ளியில் இதைப் பெறுவதற்கு நாம் டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான அடிப்படையான வரையறையை உபயோகிக்க போகிறோம் எனவே fx சார்பை 00 எனும் புள்ளியில் 0 நெய்பர்ஹுட்டில் x yல் fx பூஜ்ஜியம் ஆகும் மற்றும் நாம் கன்டினுட்டியை லிமிட் மதிப்பை கொண்டு கண்டறிய வேண்டும் சார்பானது x y எனும்பொழுது 0 மதிப்பைப் பெறுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் இது பூஜ்யமாக இருந்தால் சார்பானது டிஃபரென்ஸ்சியபில் என்று கூற இயலும் ஏனெனில் போதுமான நிபந்தனையாகும் இல்லையெனில் நாம் டிஃபரண்சியபிலிடிக்கான சோதனைகளை தொடர வேண்டும் fxxy0fx00 எனவே இங்கு லிமிட் மதிப்பு x y 0 என எடுத்தால் fxxy 0 கிடைக்கிறது இந்த நிலையின் போது நம்மால் இதை கவனிக்க இயலும் இதனை பின்பு நம்மிடம் r square so r 4 rபவர் 5 உள்ளது பகுதியில் 1 r உள்ளது xy 0 நோக்கி செல்லும் பொழுது r பூஜ்ஜியம் o நோக்கி செல்லும் இதன் மதிப்பு 0 கிடைக்கிறது இதிலிருந்து fx கண்டினுயஸ் ஏனெனில் இதன் மதிப்பு பூஜ்யம் இதன் fx at 00மதிப்பு பூஜ்யம் ஆகும் எனவே நம்மிடம் பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான கன்டினுயஸ் உள்ளது மற்றும் அதனை டிபரன்சியபிலிடி உபயோகப்படுத்தி நம்மால் நிரூபிக்க இயலும் ஏனெனில் பார்சியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகின்றன மற்றும் கன்டினுயசாக உள்ளன எனவே போதுமான நிபந்தனைகள் மற்றும் தேவையான நிபந்தனைகளை கொண்டு நம்மால் பார்சியல் டெரிவேட்டிவ்கள் கண்டினுயஸ் என்று காட்ட இயலும் இவை fx கண்டினுயஸ் என்று நாம் காட்டியுள்ளோம் கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் ஆனது டிஃபரன்ஸ்சியபில் என்று கூறுவதற்கு இதுவே போதுமானது ஆகும் அடுத்த ப்ராப்ளம் நாம் ஃபங்ஷனை y cube sin 1 y square x பூஜ்ஜியம் அல்லாத போது மற்றும் x 0 எனும் போது பார்ப்போம் டிஃபரன்ஸ்சியபிலிட்டியை 00 எனும் புள்ளியில் விவாதிக்கப் போகிறோம் நாம் கன்டின்யூட்டிக்கான சோதனை மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ்ஐ பார்க்கப் போகிறோம் மிகவும் சுலபமானது எனவே கண்டிப்பாக நாம் லிமிட்டை x y 0 என எடுத்தோமானால் வெளிப்படையாக ஒரு பவுண்டட் ஃபங்ஷன் இங்கு அமர்ந்துள்ளது x மற்றும் y புஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் போது இந்த சார்பின் மதிப்பு பூஜ்யம் ஆகும் fxyy3sin 1x2 x≠0 0x0 நம்மிடம் இந்த சார்பிற்க்கான கண்டினூட்டி உள்ளது மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ் களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் உள்ளது நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்களை x பொருத்து எடுத்துக்கொள்ளவேண்டும் தற்பொழுது இது இதன் லிமிட் 0 என்று காட்ட வேண்டும் limit 0 delta x எனவே 0 f 0 0 delta x இங்கு y is 0 இதுவும் 0 எனவே நம்மிடம் பார்சியல் டெரிவேடிவ்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ஆனது உள்ளது இதே போன்று y பொருத்தப் பார்சியல் டெரிவேட்டிவ்ளுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ஐ காட்ட இயலும் இங்கு நம் டெல்டா y பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் f 0 delta y f 0 0 மற்றும் delta y இங்குஉள்ளது இங்கு x பூஜ்ஜியமாகும் போது சார்பின் மதிப்பானது மீண்டும் பூஜ்ஜியம் எனவே சார்பின் மதிப்பானது மீண்டும் பூஜ்ஜியம் ஆகிறது மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் எக்ஸிஸ்டன்ஸ் என்பதை மிகவும் சுலபமாக நம்மால் பார்க்க இயலும் fxxy 2y3x3cos 1x2 x≠0 0x0 தற்பொழுது மற்றும் அடுத்து நாம் fx இதற்கான கன்டினுடியை பார்க்கலாம் நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்கள் x பொருத்து கன்டினுடியை பார்க்க முயற்சி செய்கின்றோம் எனவே மீண்டும் ஆக நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்களை x 0 க்கு சப்பில்லாத போது கணக்கீடு செய்ய வேண்டும் மற்றும் நாம் இதனை முன்னரே பார்த்துள்ளோம் இதன் மதிப்பு பூஜ்யம் x is not equal to 0 எனவே x is not equal to 0 எனும் போது இதன் மதிப்பு பூஜ்யம் தற்பொழுது இதனை நாம் x பொருத்து நேரடியாக டிஃபரன்சியேட் செய்ய வேண்டும் y cube இங்கு மாறிலி sin க்கு cos term 1 x square கிடைக்கும் மற்றும் 1 x square டெரிவேடிவ் 2 x cube எனவே டெரிவேடிவ் x 0 க்கு சமமில்லாத போது டெரிவேடிவ் 0 அதாவது அடிப்படை டெரிவேடிவ் ன் வரையறையின் படி 0 லிமிட் எடுக்கும்பொழுது xy அல்லது x 0 நோக்கிச் செல்லும் போது பூஜ்ஜியம் ஆகிறது பாத் path y x எனும் போது இந்த லிமிட் limit லிமிட் minus 2 மற்றும் cos 1 x square லிமிட் பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது இந்த நிலையின் பொழுது லிமிட் ஆவது இல்லை தெளிவாக நம்மால் இதனை காண இயலும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு அல்ல எனவே இங்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை எனவே நம்மால் லிமிட் என்பது எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை என்று கூற இயலும் x y 0 0 நோக்கிச் செல்லும் பொழுது fx எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை எனவே fx கண்டினியூசாகவும் இந்த நிலையில் இருப்பது இல்லை நமக்கு பங்க்ஷன் இன் டிஃபரண்ட்சியபிலிட்டியை நிரூபிப்பதற்கு இந்த நிலையில் இது உதவுவது இல்லை வழி நெடுகிலும் yx fxxy 2x→0⁡cos 1x2 நாம் என்ன செய்யலாம் நாம் fy கண்டினூட்டிக்கான சோதனையை மேலும் பார்சியல் டெரிவேட்டிவ்களை y பொருத்து செய்யலாம் பார்சியல் டெரிவேட்டிவ் அது கண்டினூயசாக மீண்டும் வருகிறது போதுமான நிபந்தனைகளை கொண்டு நம்மால் இதனை கூற இயலும் ஏனெனில் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் கன்டினுயசானது சார்பு டிஃபரன்ஸ்சியபிலாக இருப்பதற்கான நிபந்தனை ஆகும் எனவே இந்த நிலையின் பொழுது fx கண்டினுயஸ் இல்லை நாம் தற்பொழுது மற்றொரு சார்புக்காண கண்டினுடியை சோதனை செய்யப் போகிறோம் இந்த நிலையில் மீண்டும் fy நாம் இதனை கணக்கீடு செய்து இங்கு x மாறிலியாக கருத்தில் கொள்கிறோம் எனவே x 0 சமமில்லாத போது 3 y square மற்றும் x 0 எனும் போது 0 லிமிட் limit மதிப்பு xy 0 0 எனும் போது இந்த நிலை முற்றிலும் வேறுபட்டது மற்றும் இந்த f y பகுதி 0 மற்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது xy 00 எனும் போது லிமிட் limit 3 y square cos 1 x square இந்த நிலையில் நமக்கு 0 கிடைக்கிறது fyxy3y2cos 1x2 x≠0 0x0 fyxy 0 இதன் fy 00 மதிப்பானது இதுவே ஆகும் இங்கு fy கண்டினுயஸ் இது ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இங்கு fx கண்டினுயஸ் அல்ல ஆனால் fy கன்டினுயஸ் ஆகும் இந்த நிலையின் போது fx and fy ஆகிய இரண்டும் வெளிப்படையாக எக்ஸிஸ்ட் ஆகிறது மேலும் நம்மிடம் fy கண்டினூட்டி உள்ளது ஒரு பார்சியல் டெரிவேட்டிவ்க்கான கண்டினுடியானது உள்ளது மற்றும் நம்மால் இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்று கூற இயலும் அல்லது இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் போதுமான நிபந்தனைகளுக்கான டிஃபரன்ஸ்சியபிலிடியை கொண்டு நிரூபிக்க இயலும் மற்றொரு ப்ராப்ளம் நாம் இவ்வாறு f xy square root x y xy 0 எனும் போது மற்றும் மற்ற நிலையில் 0 என எடுத்துக் கொள்ளலாம் நாம் இந்த சார்பானது டிஃபரண்சியபிலா இல்லையா என்று கண்டறிய வேண்டும் எனவே இந்த சார்பில் கன்டினுடி என்பது சுலபமானது ஏனெனில் x y ஆகிய இரண்டும் பூஜ்யம் நோக்கி செல்லும்போது அல்லது இவை பூஜ்ஜியம் ஆகிறது எனவே சார்பானது 00 பூஜ்யம் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது fxyxyxy≥0 0elsewhere எனவே சார்பானது கண்டினூட்டி மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ஆகியவற்றை நாம் இந்த வரையறையில் உபயோகப்படுத்துகிறோம் o இங்கு f delta x மற்றும் y is 0 இதன் பெருக்கு தொகையானது 0 எனவே f x 0 0 எனும் போது 0 மற்றும் இதே புள்ளியில் f y 0 மற்றும் ஃபங்ஷன் கன்டினுயஸ் and பார்சியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகின்றது xy→00xy0 fxx→0fx0 f00x0 fyy→0f0y f00y0 எனவே நாம் தற்பொழுது டிஃபரண்ட்சியபிலிடி ஐ சோதனை செய்யப் போகிறோம் நாம் இந்த லிமிட்டை எடுத்துக் கொண்டால் லிமிட் மதிப்பு என்ன இந்த லிமிட் பூஜ்ஜியத்தை நெருங்கி வரும் பொழுது பின்பு சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் லிமிட் 0 இல்லை எனில் சார்பானது டிஃபரண்சியபியல் இல்லை எனவே இதற்காக dz கண்டறிய வேண்டும் dz 0 மற்றும் delta z f 0 delta x 0 delta y f இது square root of delta x delta y மற்றும் minus 0 இதனை 0 என எடுத்துக்கொண்டால் delta என்பது square root delta x மற்றும் delta y என்று கிடைக்கும் tyfxyxyxy≥0 0elsewhere தற்பொழுது இது மாறிலி delta z d z delta rho என்பது delta z square root x square root x delta x delta y மற்றும் data rho square root delta x square delta y square இந்த நிலையில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை பாத் ல் delta y delta x எடுத்துக்காட்டாக delta x மற்றும் delta x square உள்ளது எனவே delta x square பகுதி 0 எனவே 2 square root 2 நம்மிடம் உள்ளது dz∂z∂xx∂z∂yΔy0 zf0x0y f00ΔxΔy இந்த பாத் ல் delta y delta x கவனித்தது delta rho 0 நோக்கிச் செல்லும் பொழுது delta z dz delta rho என்பது 1 square root 2 ஏனெனில் 1 delta x square இங்கு ரத்து செய்யப்பட்டு 1 1 square root 2 கிடைக்கும் எனவே பாத் ல் லீனியர் பகுதி delta ydelta x இந்த லிமிட் 1 2 லிமிட் 0 இல்லை லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை டிபரன்சியபிலிடிக்கு லிமிட் limit 0 மற்றும் இங்கு லிமிட் 1 square root 2 z dz ΔxΔyx2Δy2 Along the path yΔx z dz 12≠0 எனவே நம்மால் இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் இல்லை என்று கூற இயலும் ஏனெனில் லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமானதாக இல்லை எனவே இந்த நிலையின் போது சார்பானது டிஃபரென்ஸ்சியபிலாக இல்லை மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கு நாம் டிஃபரண்சியபிலிடி மீண்டுமாக விவாதிக்கப் போகிறோம் எனவே x பவர் 5 2 மற்றும் sin 1 square root x y 5 2 மற்றும் பின்பு cos 1 square root y மதிப்பு x மற்றும் y பூஜ்ஜியம் அல்லாத போது பூஜ்ஜியம் மற்றும் இது வரையறுக்கப்பட்டுள்ளது மீண்டும் நேரடியாக நாம் டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான வரையறையை உபயோகப்படுத்தலாம் இது இந்த நிலையில் இருக்கும் பொழுது மிகவும் சுலபமானது ஏனெனில் மிகச்சிறந்த ஸ்டிரக்சரை இது கொண்டுள்ளது நம்மால் இந்த சார்பை இந்த வடிவில் எழுத இயலும் ஏனெனில் உற்றுநோக்கினால் delta z f delta x delta y f 0 0 கிடைக்கும் fxyx52sin 1x y52cos 1y x≠0y≠0 0elsewhere zaxbΔy1x2y இந்த நிலையின் பொழுது நம்மால் x மற்றும் yக்கு பதிலாக delta x delta y எடுத்துக்கொண்டால் இது 0 delta x power 5 by 2 பின்பு sin term 1 square root delta x இங்கு delta y power 5 by 2 பின்பு 1 sin and cos பகுதி உள்ளது cos 1 square root y 0 delta x 0 delta y கிடைக்கும் இங்கு நாம் 0 delta x 0 delta yஐ அறிமுகம் செய்து உள்ளோம் 1 delta xஐ வெளியே எடுத்து epsilon 1 delta x வடிவில் பெற வேண்டும் fxΔy f00x52sin 1x y52cos 1y இங்கு epsilon 1 delta x epsilon 1 y 5 2 cos பகுதி எனவே cos 1 square root delta y கிடைக்கும் இந்த நிலையில் delta zஐ இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம் எப்சிலான் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது f delta x delta y பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லும் ஏனெனில் delta x power 3 by 2 மற்றும் இது பவுண்டட் ஃபங்ஷன் எனவே இவை பூஜ்யம் நோக்கி செல்கிறது 0⋅Δx0⋅ΔyΔxx32sin 1x ΔyΔy32cos 1y இந்த நிலையில் சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் அது ஏனெனில் நம்மால் இந்த சார்பை இந்த வடிவில் எழுத இயலும் இது சார்பான 00 பார்சியல் டெரிவேட்டிவ் x பொறுத்தது ஆகும் மற்றும் இது y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் 00 delta y delta x epsilon 1 delta epsilon 2 கிடைக்கும் இது மிகவும் நேரடியானது ஏனெனில் சார்பானது இந்த delta z a delta x b delta y epsilon delta x epsilon delta y வடிவில் நம்மால் எழுத இயலும் பின்பு நாம் இந்த சார்பு டிஃபரண்சியபில் என்று நிரூபித்துள்ளோம் மற்றொரு எடுத்துக்காட்டாக இங்கு f x y பூஜ்ஜியம் எனும் போது வரையறுக்கப்பட்டுள்ளது when x y not equal to 0 மற்றும் when x y 0 பின்பு சார்பின் மதிப்பு ஒன்று மற்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது fxy0xy≠0 1xy0 மற்றும் நாம் f x மற்றும் fyன் எக்ஸிஸ்டன்ஸ்ஐ சோதனை செய்யப் போகிறோம் மற்றும் சார்பானது டிஃபரென்ஸ்சியபில்லா இல்லையா என்பதை பார்க்கப்போகிறோம் fx மற்றும் fy at 00 எக்ஸிஸ்டன்ஸில் நாம் அடிப்படையான வரையறையை உபயோகப்படுத்துகிறோம் நம்மிடம் limit delta x to 0 f delta x 0 minus f 0 0 delta x f delta x 0 உள்ளது இதிலிருந்து இதன் மதிப்பு 1 எனவே 1 f 0 0 1 1 0 எனவே லிமிட் 0 இதேபோன்று f y delta y 0 எனும் போது f 0 delta y minus f 0 0 delta y கிடைக்கும் இந்த நிலையில் இது 1 1 minus 1 0 ஆகிறது y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் 00 origin ல் உள்ளது fxx→0fx0 f00x கன்டினுடியை continuity ஐ 00 எனும் போது சோதனை செய்யப் போகிறோம் f xy x y பூஜ்ஜியம் எனும் போது x y ல் லிமிட் மதிப்பு என்ன x y எனும் போது என்ன நடக்கிறது x y பூஜ்ஜியம் மதிப்பை பெறாத போது சார்பின் மதிப்பு 0 x y கோட்டில் 0 0 ல் சார்பின் மதிப்பு 0 0 0 0 நெய்பர்ஹுட் எதுவாக இருந்தாலும் சார்பானது 0 fyx→0f0y f00y0 ஏனெனில் சார்பின் மதிப்பு is 0 x y பூஜ்ஜியம் அல்லாத போதும் என்பதை பார்க்கலாம் இந்த சார்பானது வரையறுக்கப்பட்டுள்ளது நாம் 0 நோக்கிச் செல்லும் பொழுது இந்த கோட்டில் சார்பானது 0 மதிப்பைப் பெறுகிறது ஆரிஜினுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சார்பானது 0 மதிப்பைப் பெறுகிறது இது ஒன்றாகும் இங்கு டிஸ்கண்டினூட்டி புள்ளி உள்ளது எனவே லிமிட் பூஜ்ஜியம் புள்ளியில் சார்பின் மதிப்பு 1 எனவே நம்மால் தெளிவாக இந்த சார்பானது டிபரன்ஸியபிள் அல்ல மற்றும் இது கன்டினுயஸ் அல்ல என்பதை பார்க்க இயலும் xy→00fxyalongxy0≠f00 இது சார்பின் மதிப்பு at 0 சார்புக்கு சமமானதாக இல்லை எனவே இந்த சார்பு 00 கண்டினுயசாக இல்லை மற்றும் இந்த சார்பு கன்டினுயஸ் இல்லாமல் இருப்பதினால் டிஃபரன்ஸ்சியபிலிடியை நம்மால் கூற இயலாது ஏனெனில் கன்டினுயஸ் என்பது டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான தேவையான நிபந்தனை சார்பானது கன்டினுயசாக இல்லை எனில் கண்டிப்பாக சார்பு டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்காது எனவே இந்த சார்பில் டிஃபரன்ஸ்சியபிலாக இல்லை நாம் மற்ற சோதனைகளுக்கு போகத் தேவையில்லை ஏனெனில் சார்பானது கன்டினுயசாக இல்லாமல் இருப்பதினால் பார்சியல் டெரிவேட்டிவ்கள் எக்ஸிஸ்ட் ஆனாலும் டிஃபரண்ட்சியபிலாக இருக்காது எனவே தேவையான நிபந்தனைகளில் ஒன்றானது பூர்த்தி அடைந்துள்ளது ஆனால் கன்டினுயஸ் என்பது தேவையான நிபந்தனையாகும் இங்கு அது பூர்த்தி அடையவில்லை எனவே சார்பானது கன்டினுயஸ் இல்லை எனவே சார்பு டிஃபரன்ஸியபிள் ஆக இருப்பது இல்லை இதற்கு நாம் எந்த சோதனையையும் உபயோகப் படுத்தப் போவதில்லை கடைசி எடுத்துக்காட்டு இதனை fx y is x square y square absolute value of x plus absolute value of y x y 0 அல்லாத போது மற்றும் x y 0 0 எனும் போது பூஜ்ஜியம் இவ்வாறாக எடுத்துக் கொள்ளலாம் இது தவறானது எனவே இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலா இல்லையா என்பதை சோதனை செய்வோம் முதலில் கண்டினூட்டி என்பதை சோதனை செய்து பின்பு பல்வேறு வகைகளில் நாம் இதனை போலார் கோ ஆர்டினேட்க்கு மாற்றி டெல்டா அப்புரோச்ஐ உபயோகப்படுத்தி இது கண்டினுயஸ் என்று காட்ட இயலும் fxyx2y2x|y|xy≠00 0xy00 எனவே இங்கு நாம் எப்சிலான் டெல்டா அப்ரோச்சை எடுத்துக்கொள்ளலாம் f xy மற்றும் minus f 0 0 இவற்றின் வேறுபாட்டை எடுத்துக் கொள்ளலாம் இந்த லிமிட் f xy 0 என்பதை வேறுபாடு கொண்டு அல்ல delta மற்றும் epsilon கொண்டு வெளிப்படுத்த இயலும் இங்கு x square y square modulus x modulus y உள்ளது fxy 0x2y2x|y| பின்பு 2 absolute value of x absolute value of y சேர்த்து square கிடைக்கும் பெரிய குவான்டிடி கிடைக்கும் பின்பு absolute value of x absolute value of y நம்மிடம் உள்ளது முந்தைய லெட்சரில் இது square root 2 square root x square y square என்று கண்டோம் இது square root 2 and டெல்டாவை கொண்டுள்ளது மற்றும் இவை அனைத்தும் ஏதேனும் ஒரு எண் எப்சிலான் epsilon விட குறைவாக இருக்குமாறு பெற வேண்டும் xy2x|y|xy2x2y22δϵ இந்த தொடர்பிலிருந்து கொடுக்கப்பட்ட எப்சிலான் epsilon க்கு delta எடுக்க வேண்டும் f xy f epsilon delta தேர்வு செய்து epsilon by square root 2 என்பதை பார்க்கலாம் எப்சிலான் டெல்டா அப்ரோச் கன்டினுடியை காட்டுகிறது மேலும் இந்த 0 0 புள்ளியின் இந்த டெல்டா சுற்றுப்புறத்திலிருந்து நாம் எந்த புள்ளியையும் xy எடுக்கும்போதெல்லாம் இது செயல்பாடு தொடர்ச்சியாக இருப்பதைக் குறிக்கிறது எனவே இந்த செயல்பாட்டின் வேறுபாட்டைக் காட்ட இப்போது அடுத்ததிற்கு செல்வோம் δ2fxy f00ϵ whenever 0x2y2δ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்சியல் டெரிவேட்டிவ் வரையறை படி பார்க்கலாம் f delta x 0 f 0 0 delta x delta x square absolute value of delta x and delta x உள்ளது delta x ரத்தாகும் delta x more absolute value of delta x எனவே delta x பூஜ்ஜியம் நோக்கி செல்லும்பொழுது வலதுபுற பகுதியில் இது 1 மற்றும் இது பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லும் பொழுது இடது புறமாக இது minus 1 லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை delta x 0 நோக்கி பாசிட்டிவ் positive sideபகுதியிலிருந்து வரும் பொழுது மற்றும் delta x பூஜ்ஜியம் நோக்கி இடது புற பகுதியிலிருந்து வரும் பொழுது இங்கு லிமிட் plus 1 or minus 1ஆகும் x→0fx0 f00xΔx→0x2|Δx|ΔxΔx→0Δx|Δx| எனவே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை இந்த நிலையில் one டெரிவேடிவ் derivative f x இந்த சார்பானது சமச்சீர் ஆனது x square y square f y at 0 0 எக்சிஸ்ட் ஆகாது என காட்டலாம் இந்த நிலையில் நம் சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் இல்லை என்று கூறலாம் எனவே இது தேவையான நிபந்தனை இந்த நிலையில் f x எக்ஸிஸ்ட் ஆகவில்லை இரண்டு டெரிவேடிவ்களும் எக்ஸிஸ்ட் ஆகவில்லை சார்பு டிஃபரன்சியபில் இல்லை எனவே முடிவை நோக்கி வருவோம் நாம் கவனித்தது என்னவென்றால் என்னவென்றால் டிஃபரன்ஸ்சியபிலிடியை சோதனை செய்து நம்மால் போதுமான நிபந்தனைகளை உபயோகப்படுத்த இயலும் ஏனெனில் கண்டினூட்டி மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் எக்ஸிஸ்டன்ஸ் இவற்றில் ஏதேனும் ஒன்று பூர்த்தி அடையவில்லை எனில் பின்பு நம்மால் சார்பானது டிஃபரன்சியபில் இல்லை என்று கூற இயலும் அல்லது போதுமான நிபந்தனைகளை கொண்டு நாம் டிஃபரன்ஸ்சியபிலிடியை விவாதிக்க இயலும் எனவே பார்சியல் டெரிவேடிவ்களின் கண்டினூட்டி என்பது போதுமான நிபந்தனை கடைசியாக நாம் கவனித்தது என்னவென்றால் சார்பானது தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்றால் பின்பு நாம் போதுமான நிபந்தனைகளைப் பற்றி பார்ப்பது இல்லை எடுத்துக்காட்டாக பார்சியல் டெரிவேடிவ்கள் கன்டினுயசாக இல்லாதபோது இந்த நிலையில் நாம் முடிவான சோதனையை பார்க்கவேண்டும் லிமிட்டை உபயோகித்து மிகவும் சுலபமாக நம்மால் லிமிட் இன் மதிப்பு பூஜ்யம் என்று நிரூபிக்க இயலும் அல்லது பூஜ்ஜியம் இல்லை அல்லது நேரடியாக டிஃபரன்சியபிலிடி க்கான வரையறை உபயோகப்படுத்தி இந்த நிலையை பற்றி கூற இயலும் இவையே இந்த லெட்சர்களை தயார் செய்வதற்கு நான் உபயோகப்படுத்திய குறிப்புகளாகும் மிக்க நன்றி